இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் 1 லெட்சருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் எனவே இன்று நாம் கன்ஸ்டிரைன்ட் மாக்ஸிமா மற்றும் மினிமா ஆகியவற்றை விவாதிக்கலாம் எனவே குறிப்பாக லெக்க்ராஞ்சி மல்டிபிளேயர் முறையை பற்றி நாம் பேசப் போகிறோம் இதுவே சில கணக்குகளுக்கு தீர்வுகாண பயன்படுத்தப்படுகிறது அதாவது சில நிபந்தனைகளுக்கு உட்பட்ட சார்புகளை கொண்டிருக்கும் போது இதை உபயோகப்படுத்தலாம் எனவே லெக்க்ராஞ்சி மல்டிபிளேயர் முறை என்பது என்ன எனவே இந்தக் வகையான கணக்கை விவாதிக்கலாம் நீங்கள் ஒரு சார்பிற்கான மினிமா அல்லது மாக்ஸிமாவை கண்டறிய வேண்டுமானால் ufxy என எடுத்துக் கொள்ளவும் இங்கு மற்றொரு நிபந்தனையானது xy0 என உள்ளது எனவே நம்மிடம் சில தொடர்புகளும் x y ஆகியவற்றின் மீதான சில நிபந்தனைகளும் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே அடிப்படையில் இது நாம் முந்தைய லெட்சரில் விவாதித்த ப்ராப்ளத்தை போன்றது ஆகும் அங்கு நாம் பவுண்டரிகளை கருத்தில் கொண்டிருந்தோம் எனவே அந்த பவுண்டரிகள் உண்மையில் சார்பின் மீது கூடுதலாக கொடுக்கப்பட்ட நிபந்தனை xy இவ்வாறாக ஆகியவை x0 அல்லது y0 அல்லது ஏதேனும் ஒரு கோடு y 9 x என்று இருக்கும் எனவே இங்கு சார்பின் மீதான கூடுதல் நிபந்தனை ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது எனவே y மதிப்பிற்கு பதிலாக fxy ல் பதிலீடு செய்யும்பொழுது பின்பு சார்பானது ஒற்றை வேறியபிலை கொண்ட மற்றொரு சார்பாக மாற்றப்படுகிறது இத்தகைய நிபந்தனைகளை நாம் விவாதித்து உள்ளோம் எனவே இன்று நாம் லெக்ராஞ்சி மல்டிபிளேயர் முறையை கொண்டுள்ளோம் இங்கு y மதிப்பை நாம் பதிலீடு செய்ய தேவை இல்லை மற்றும் பின்பு ஒற்றை வேறியபில்களைக் கொண்ட சார்பானது கிடைக்கப்பெறுகிறது மற்றும் எக்ஸ்ட்ரீமத்திற்காக இதையே மேலும் தொடரலாம் இந்த நிலையின் பொழுது நம்மிடம் சில நேரடி முறைகள் அதில் பதிலீடு செய்யாமல் நம்மால் உண்மையில் இத்தகைய அனைத்து கிரிட்டிக்கல் புள்ளிகளையும் பெற இயலும் இங்கு சார்பானது மேக்சிமா மினிமா அல்லது சேடில் புள்ளியை கொண்டிருக்கும் எனவே நான் தற்பொழுது லெக்ராஞ்சி மல்டிபிளேயர் முறையை பற்றி மட்டும் விவரிக்கப் போகிறேன் எனவே சங்கிலி விதிமுறையை உபயோகித்து இங்கு ufxy என எடுத்துக்கொள்ளலாம் பின்பு நேரடியாக dudx நமக்கு கிடைக்கும் ஏனெனில் இங்கு y என்பது x உடைய சார்பு இதிலிருந்து x மற்றும் y இடையிலான தொடர்பு வெளிப்படுகிறது எனவே y இதை இங்கிருந்து நீக்கம் செய்யும் பொழுது அடிப்படையில் நம்மிடம் x உடைய சார்பு கிடைக்கும் எனவே dudx அர்த்தமுள்ளது ஆகிறது ஆனால் இந்த முறையைக் கொண்டு சங்கிலி விதிக்கான யோசனையை கொண்டு நம்மால் டெரிவேட்டிவ்களை பார்சியல் டெரிவேட்டிவ்களைக் கொண்டு தருவிக்க இயலும் எனவே x பொருத்த f என்பதின் பார்சியல் டெரிவேட்டிவ் என்பது dudx பின்பு 1 என்றாகிறது எனவே பிளஸ் y பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ் dydx மற்றும் பின்பு இதிலிருந்து அந்த புள்ளியில் எக்ஸ்ட்ரீமம் அதாவது dudx என்பது பூஜ்யம் என நமக்கு தெரியும் இது ஒரு ஒற்றை வேறியபில் ப்ராப்ளம் இங்கு x பொருத்த u டெரிவேட்டிவ் ஐ பெறவேண்டும் மற்றும் இது எக்ஸ்ட்ரிமம் புள்ளியில் பூஜ்ஜியமாக இருக்கவேண்டும் எனவே இந்த புள்ளியில் இந்த டெரிவேட்டிவ் ஆனது பூஜ்யமாக இருக்கும் ∂f∂x∂f∂ydydx0 அதாவது dydx0ஆகும் மற்றும் எக்ஸ்ட்ரிமத்திற்கான இந்த புள்ளி நம்மிடம் ∂f∂x∂f∂ydydx உள்ளது எனவே இது ஒரு சமன்பாடு நிபந்தனையாக நமக்கு கிடைக்கிறது மேலும் இது எக்ஸ்ட்ரீமத்திற்கான புள்ளியில் திருப்தி அடைய செய்ய வேண்டும் பின்பு இந்த சமன்பாடு ஆனது ஒரு கன்ஸ்ரெய்ன்ட் அதாவது எனவே அந்த புள்ளி எதுவாக இருப்பினும் எக்ஸ்ட்ரீமம் அதற்கான புள்ளியில் இந்த நிபந்தனையை xy0 திருப்திப்படுத்த வேண்டும் ஏனெனில் இந்த பிராபலத்தில் மற்றும் x and y இவற்றிற்கான தொடர்பும் திருப்தி அடைய வேண்டும் என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த நிலையின் பொழுது புள்ளி எதுவாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரிமம் புள்ளி நம்மிடம் உள்ளது இந்த சமன்பாடு ஏதேனும் ஒரு புள்ளியில் திருப்தி அடைய வேண்டும் எனவே இந்த சமன்பாடு x பொருத்த டெரிவேட்டிவ்ஐ கொண்டு தருவிக்கப்படுகிறது அதாவது இதை டிஃபரண்ட்சியேட் செய்யும்பொழுது நம்மிடம் x பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ் கிடைக்கிறது மற்றும் சங்கிலி விதி பிளஸ் இது ∂f∂ydydx0 எனவே நமக்கு மற்றொரு சமன்பாடு கிடைத்துள்ளது மேலும் எக்ஸ்ட்ரிமம் புள்ளியில் இந்த சமன்பாடு திருப்தியடைந்தது மற்றும் தற்பொழுது இந்த சமன்பாடுகளிலிருந்து நாம் இந்த பகுதியான dydxஐ நீக்கலாம் மற்றும் நம்மிடம் உள்ள அனைத்தும் பார்சியல் டெரிவேட்டிவ்களை கொண்டுள்ளது எனவே இங்கு நம்மிடம்∂ϕ∂x∂ϕ∂ydydxஉள்ளது இது இரண்டாவது சமன்பாடு இந்த சமன்பாட்டின் இடதுபுற பகுதியானது உள்ளது மற்றும் fyy இதை கொண்டு பெருக்க வேண்டும் இந்த யோசனை ஏனெனில் இந்த y மற்றும் y இரண்டும் ரத்து செய்யப்படுகிறது மேலும் மைனஸ் சைன் dydx மற்றும் இந்த dfdy மற்றும் இவை dfdy and dydx நம்மிடம் உள்ளது எனவே இந்த இரண்டு இரண்டும் ரத்து செய்யப்பட்டு மற்றும் நம்மிடம் dydx அல்லாத பகுதி கிடைக்கிறது எனவே இந்த நிலையின் போது நாம் சேர்த்தோம் ஆனால் பின்பு இந்தப் பகுதிகள் ரத்து செய்யப்படும் மற்றும் இதை நாம் சுலபமாக என எடுத்துக்கொள்ளலாம் எளிமை படுத்துவதற்காக இவ்வாறு செய்யலாம் எனவே இங்கு நம்மிடம் ∂f∂x∂ϕ∂x0 உள்ளது எனவே இதுவே நமக்கு கிடைத்த ஒரு சமன்பாடு எக்ஸ்ட்ரீமம் இதற்கான ஒரு புள்ளியில் இது திருப்தியடைய வேண்டும் அதாவது ஒரு சமன்பாடு மற்றொன்று முதலில் இங்கு தோன்றியதால் நாம் இந்தத் தொடர்பை கொண்டுள்ளோம் அதாவது ∂f∂y y λக்கு சமமாகும் இதுவே அந்த தொடர்பு ஆகும் எனவே நாம் மற்றொரு தொடர்பை கொண்டுள்ளோம் அதுவும் திருப்தி அடைய வேண்டும் மேலும் நம்மிடம் இந்த சமன்பாடு xy0 உள்ளது எனவே இந்த மூன்று சமன்பாடும் எக்ஸ்ட்ரீமத்திற்கான புள்ளியில் திருப்தி அடைய வேண்டும் தற்பொழுது மேலும் செல்லும்பொழுது நாம் எடுத்துக் கொண்டது மற்றும் விவாதித்தது என்னவென்றால் இந்த சமன்பாடுகள் எக்ஸ்ட்ரிமம் அதற்கான புள்ளியில் திருப்தி அடைய வேண்டும் மற்றும் நம்மிடம் மூன்று பேராமீட்டர் உள்ளது எனவே 3 அடிப்படையில் மூன்று அன்னோன்கள் உள்ளது இங்கு x y ஆகியவை நாம் தேடுகின்ற புள்ளிகள் மற்றும் இந்த λ என்பது நாம் அறிமுகப்படுத்தியது எனவே x y மற்றும் λ ஆகியவை உள்ளது இங்கு மூன்று புள்ளிகளை இந்த மூன்று சமன்பாடுகளை தீர்வு கண்டு நாம் பெற வேண்டும் மற்றும் அந்த புள்ளிகள் x y and λ ஆகிய பகுதிகளைக் கொண்ட எக்ஸ்ட்ரீமம் புள்ளிகள் ஆகும் எனவே லெக்க்ராஞ்சி மல்டிபிளேயர் முறை என்பது என்ன என்பதை நாம் தற்பொழுது விவாதித்தோம் இந்த வகையான சமன்பாடுகளை எவ்வாறு பெறுவது என்பதை நம்மால் சுலபமாக நினைவில் கொள்ள ஒரு வழி உண்டு அதில் ஒரு வழிமுறையானது நாம் முதலிலேயே பார்த்தது மிகவும் பெரிய டெரிவேஷன் ஆனால் தற்பொழுது நாம் இதை மிகச் சுலபமாக எழுதிக் கொண்டு அதிலிருந்து மிகச்சுலபமாக நினைவில் கொள்ள இயலும் மற்றும் இவற்றில் இருந்து எவ்வாறு அந்த சமன்பாடுகளை நேரடியாக பெறுவது என்பதை பார்க்கலாம் எனவே நம்மிடம் கொடுக்கப்பட்ட ப்ராப்லமை மினிமைஸ் அல்லது மாக்ஸிமைஸ் செய்ய வேண்டும் அது fxyக்கு சமமானது ஆகிறது இந்த நிபந்தனையின் போது இந்த fxy தொடர்பை xy திருப்திபடுத்துகிறது மற்றும் நாம் ஒரு ஆக்சில்லரி பங்ஷனனை வரையறுக்கப் போகிறோம் எனவே Fxyλfxyλϕxy என்று வரையறுக்கலாம் பின்பு இந்த fxy சார்பை எடுத்துக்கொண்டு நாம் பிளஸ் லாம்டா கன்ஸ்ட்ரைன்ட்ϕxy இதையே மினிமைஸ் அல்லது மாக்ஸிமைஸ் செய்யவேண்டும் எனவே இந்த வகையான ஆக்சிலரி பங்க்ஷன்ஐ வரையறுக்க வேண்டும் உண்மையில் இந்த யோசனை ஆனது அதிகமான கன்ஸ்ட்ரைன்ட் மற்றும் phi 1 phi 2ஐ கொண்டிருக்கும் போதும் நம்மால் நீட்டிக்க இயலும் எனவே மீண்டும் நாம் 1 12 2 இதை அறிமுகப்படுத்த வேண்டும் எனவே பின்பு அதிகப்படியான கன்ஸ்ட்ரைன்ட் ஆக்சிலரி ஃபங்க்ஷன் இதுவரை நாம் ஒரே ஒரு கன்ஸ்ட்ரைன்டை விவாதித்து உள்ளோம் எனவே இது மற்றும் பின்பு F எக்ஸ்ட்ரீமம் அதற்கான தேவையான நிபந்தனையை கண்டறிய போகிறோம் அதாவது டெரிவேட்டிவ் fx0 and Fy0 F in கிரிட்டிக்கல் புள்ளிகளை கண்டுபிடிப்பதற்காக நாம் இதை உபயோகப்படுத்துகிறோம் எனவே இதை செய்யும் பொழுது சுருக்கமாக இந்த சமன்பாடுகளை பெறுகிறோம் இதிலிருந்து நாம் டிரைவ் செய்த புள்ளிகள் எக்ஸ்ட்ரீமம் அதற்கான புள்ளிகள் இந்த சமன்பாடுகளை திருப்தி செய்ய வேண்டும் எனவே இதை டிரைவ் செய்யும்பொழுது x பொருத்த டெரிவேட்டிவ் கிடைக்கிறது இங்கு fxλx இதுவே கிடைக்கிறது இதன் அர்த்தம்Fx0 என்பது மட்டுமல்ல fxλx0 என்பதும் ஆகும் இதுவே முதல் சமன்பாடு மீண்டும் இங்கு Fy0 கிடைக்கிறது இது fyλy0 இரண்டாவது சமன்பாடு ஆகும் மேலும் மூன்றாவது சமன்பாடு F0 ஆகும் மற்றும் இதை ϕ0 என எடுத்துக்கொள்ளலாம் எனவே நம்மிடம் இத்தகைய மூன்று சமன்பாடுகள் உள்ளது இவை F ஆக்சில்லரி பங்ஷனில் வரையறுத்து அதன் மூலம் கிடைக்கப் பெற்றது இங்கு fxy இதை பதிலீடு செய்தால் இதைப்போன்ற ஒரு லாம்டாவை அறிமுகப்படுத்தலாம் மற்றும் இங்கு ஒரே ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் உள்ளது எனவே λϕxy ஆனால் நம்மால் இந்த யோசனையை நிறைய கன்ஸ்ட்ரைன்ட்களுக்கும் நீட்டிக்க இயலும் எனவே இத்தகைய எடுத்துக்காட்டு நம்மிடம் உள்ளது 2 கன்ஸ்ட்ரைன்ட் 1xy and 2xy பின்பு ஒரு லாம்டாவை 11xy22xy அறிமுகப்படுத்துகிறோம் பின்பு மீண்டும் இத்தகைய தேவையான நிபந்தனைகளை விவாதிக்க வேண்டும் எனவே இங்கு இரண்டு லாம்டாக்கள் இருக்கும் இரண்டுக்கும் மேற்பட்ட ஒரு சமன்பாடு இருக்கும் அது லாம்டாவை1 பொறுத்தது அல்லது லாம்டாவை2 பொறுத்தது ஆகும் எனவே மற்றொரு கன்ஸ்ட்ரைன்ட் இங்கு உதயமாகிறது மற்றும் பின்பு சில பகுதிகளும் இங்கு உள்ளது எனவே எதுவாக இருந்தாலும் நாம் ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் மற்றும் ஒரு ரிமார்க் ஆகியவற்றை விவாதிக்கப் போகிறோம் இவை லெக்க்ராஞ் மல்டிபிளேயர் முறையில் உபயோகப்படுகிறது ஸ்டேஷனரி பாயின்ட் அல்லது எக்ஸ்ட்ரீமத்திற்க்கான நபர்கள் என்றும் அழைக்கலாம் இவற்றை பெறப் போகிறோம் இவையே எக்ஸ்ட்ரீமத்திற்கான நபர்கள் ஆகும் இந்த புள்ளிகளின் நடத்தையைப் கணக்கீடு செய்யப்போவது இல்லை அதாவது லோக்கல் மினிமம் லோக்கல் மேக்ஸிம் ஆகியவற்றிற்கான புள்ளியா என்பதை மட்டும் பார்க்கப் போகிறோம் நாம் இங்கு ஸ்டேஷனரி புள்ளிகளுக்கான இயல்பை செயல்முறையில் கண்டறிய போவதில்லை நாம் பெரும்பாலான பிராபிலத்திற்கு மேக்ஸிமம் மற்றும் மினிமத்தை கண்டறிவதில் மிகவும் ஆர்வமாக உள்ளோம் எனவே சார்பின் குளோபல் மேக்ஸிமம் குளோபல் மினிமம் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ள கன்ஸ்ட்ரைன்ட்டை பொருத்தது எனவே இங்கு இந்த லெட்சரில் இன்று அல்லது லெக்ராஞ்சி மல்டிபிளேயர் முறையின் அடிப்படையில் இந்த நபர்களை நாம் கண்டறிய போகிறோம் எனவே கிரிட்டிக்கல் புள்ளிகள் என்பது மினிமம் அல்லது மாக்ஸிமமத்தைப் பெறும் புள்ளிகள் என்று அழைக்கலாம் எனவே நாம் இத்தகைய கிரிட்டிக்கல் புள்ளிகளை கண்டறிய போகிறோம் மற்றும் இந்த புள்ளிகளில் சார்பிற்கான மதிப்புகளையும் கண்டறிய போகிறோம் பின்பு நம்மால் மாக்ஸிமத்திற்கான புள்ளியை கண்டறிய இயலும் அது குளோபல் மேக்ஸிமம் அல்லது அந்த ஒரு புள்ளியானது குளோபல் மினிமம் புள்ளி ஆகும் எனவே வழக்கமாக ஒரு சில நபர்கள் கிரிடிகல் புள்ளிகளாக உள்ளன எனவே நம்மால் எல்லாம் புள்ளிகளையும் கணக்கிட இயலும் மற்றும் அதில் அதிகபட்ச அல்லது குறைந்தபட்ச மதிப்புகளை தேர்ந்தெடுக்க முடியும் மேலும் அப்சலியூட் மேக்ஸிமம் மற்றும் மினிமத்தை கண்டறிய எந்த வகையான சோதனைகளும் தேவைப்படுவது இல்லை எனவே நம்முடைய குறிக்கோள் ஆனது தற்பொழுது அப்சல்யூட் மேக்ஸிமம் அல்லது மினிமத்தை கண்டறிவது ஆகும் மற்றும் எனவே நமக்கு எந்த வகையான சோதனைகளும் கொடுக்கப்பட்ட இந்த புள்ளியானது லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் அல்லது சேடல் புள்ளி என கணக்கீடு செய்ய தேவையில்லை ஆனால் அதற்கு பதிலாக நாம் ப்ராப்ளம்த்திற்கான கொடுக்கப்பட்டுள்ள கன்ஸ்ட்ரெய்ண்டளுக்கான க்ளோபல் மேக்ஸிமம் க்ளோபல் மினிமம் ஆகியவற்றை பார்க்கிறோம் எனவே நாம் ஒரு எடுத்துக்காட்டை நோக்கிச் செல்வோம் இந்த x2 y2 2x சார்பில் மேக்ஸிமம் அல்லது மினிமத்தை இந்தx2y2≤1 ரீஜியனில் காண வேண்டும் எனவே இது கொடுக்கப்பட்ட கன்ஸ்ரெய்ன்ட் ஆகும் அதாவது நாம் மேக்ஸிமம் அல்லது மினிமத்தை இந்த x2 y2 2x சார்பில் இந்த கன்ஸ்ரெய்ன்ட்டை கண்டறிய வேண்டும் இந்த கன்ஸ்ரெய்ன்ட் ல் x y ஆகியவை x2y21 இதை மட்டும் திருப்தி படுத்துகிறது எனவே நாம் இந்த டிஸ்க்கை பற்றி பேசப் போகிறோம் இதற்கான பவுண்டரிகள் இந்த வட்டத்தையும் சேர்த்துக் கொள்கிறது எனவே இங்கு இந்த டொமைன் தடைசெய்யப்பட்டுள்ளது ஆகும் இந்தத் தடையானது x y மீது உள்ளது இதுவே பிராப்ளம் கன்ஸ்ட்ரைன்ட் மற்றும் தற்பொழுது இதை இரண்டு வகைகளில் கையாளப் போகிறோம் எனவே இந்த எல்லா பிராபலங்களும் இந்த வகையான ஒரு காரணத்தை கொண்டிருக்கும் எனவே இந்த பவுண்டரி அதாவது பவுண்டரி ஆனது இங்கு x2y21 ஆகும் எனவே இதை இரண்டு பிராபலமாக உடைக்கலாம் எனவே நாம் மேக்ஸிமம் அல்லது இந்த ப்ராபளத்திற்கான கிரிட்டிக்கல் புள்ளிகளை காண வேண்டும் இங்கு x2 y2 2x டொமைனின் உள்ளே உள்ளது பின்பு பவுண்டரிகளின் மீது அதாவது இந்த தடையானது x2 y2 is equal to 1 சரியாக ஒன்றுக்கு சமமாகிறது மற்றும் அதுவே ப்ராப்ளம் அதில் நாம் லெக்லாஞ்சி முறையை உபயோகித்து விவாதிக்கப் போகிறோம் பின்பு நமக்கு இது கிடைக்கிறது ஆனால் அதாவது x2 y2 1 பின்பு நமது டொமைன் ஓபன் ஆக இங்கு உள்ளது இந்த யோசனையை பயன்படுத்தி இதை நாம் முன்னரே முந்தைய லெக்சர் இல் விவாதித்தோம் நம்மால் நேரடியாக கணக்கிட இயலும் சில கிரிட்டிக்கல் புள்ளிகள் இந்த ரீஜியனில் உள்ளது என்பதை நம்மால் காண இயலும் மேலும் எனவே இவற்றை நாம் எடுத்துக் கொண்டு அந்தப் புள்ளிகளில் மேலும் f என்பதின் மதிப்பை கணக்கீடு செய்ய இயலும் கிரிட்டிகல் புள்ளிகள் கொடுக்கப்படும் டோமைன்ல் இருக்கவில்லை என்றால் அவை வெளியே இருக்கும் பின்பு அவற்றை நாம் விட்டு விடலாம் ஏனெனில் அது நமக்கான ஆர்வமான பகுதி இல்லை எனவே இந்த பிராபலமானது இரண்டு பகுதிகளாக எடுக்கப்படுகிறது ஒன்று கிரிட்டிக்கல் புள்ளிகளை கண்டறிவது அல்லது டொமைனில் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா மினிமா ஆகியவற்றிற்கான நபர்களை கண்டறிவது எனவேx2y21 மற்றும் ஒரு பிராப்ளம் என்பது மேக்சிமா மினிமா இவற்றை கண்டறிவது அல்லது மேக்ஸிமத்திற்கான நபர்களை பவுண்டரிகளின் மீது கண்டறிவது ஆகும் எனவே முதலில் டொமைனின் உள் நோக்கி செல்வோம் எனவே இன்டீரியரில் x2y21 அதாவது இதன் அர்த்தம் இங்கு நாம் பின்பு முந்தைய லெட்சரில் விவாதித்த எந்த யோசனையும் உபயோகிக்க தேவையில்லை எனவே இங்கு fxyx2 y2 2x ஆகும் எனவே நம்மால் இங்கு fx கிடைக்கப்பெறும் இதிலிருந்து x1 என்பது கிடைக்கிறது எனவே fy0 நம்மிடம் y0 உள்ளது இதன் அர்த்தம் y பூஜ்ஜியத்திற்க்கு சமம் ஆகும் எனவே ஒரே ஒரு கிரிட்டிக்கல் புள்ளியை இங்கு நாம் கண்டறிவது இதற்கான fxy0 ஆகும் ஒன்று அல்லது 0 ஆனால் இந்த இரண்டு புள்ளிகளும் இன்டீரியரில் விழுவது இல்லை இங்கு இந்த புள்ளிகள் பவுண்டரிகளின் மீது இருத்தல் வேண்டும் இந்த பவுண்டரியை அடுத்த ஸ்லைடில் நாம் கருத்தில் கொள்ளும் பொழுது தானாக கவனிக்கப்படுகிறது எனவே இங்கு இன்டீரியரின் உள்ளே எந்த கிரிடிக்கல் புள்ளியும் இல்லை இது இன்டீரியரின் வெளியே அல்லது இந்த நிலையின் பொழுது பவுண்டரிகளின் மீது சரியாக அமர்ந்துள்ளது இந்த புள்ளியானது சரியாக நாம் கருத்தில் கொண்ட டோமைன்க்கு வெளியே உள்ளது எனவே இந்த நிலையின் பொழுது இந்த புள்ளியை நாம் கருத்தில் கொள்ளத் தேவையில்லை தற்பொழுது இது ஒரு பிராபலத்தின் பகுதியாகும் இங்கு எக்ஸ்ட்ரீமம் அவற்றை டொமைனின் இன்டீரியர் இல் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் எனவே இன்னும் புள்ளியானது கண்டிப்பாக பவுண்டரிகள் மீது உள்ளது ஆனால் தானாகவே இந்த பதில் வந்துவிடும் மற்றும் இதை நாம் கிரிட்டிக்கல் புள்ளிகளை பவுண்டரிகள் மீது கண்டறியும் பொழுது விவாதிக்கலாம் எனவே அடுத்த பிராபலமானது லோக்கல் எக்ஸ்ட்ரிமம் பவுண்டரிகளின் x2y21 மீது நாம் காணப்போகிறோம் எனவே பிராபலமானது மேக்சிமா மினிமா இந்த கண்டிஷனை பொருத்து அதாவது ப்ராப்ளம் க்கு லெக்க்ராஞ் மல்டிபிளையரை உபயோகப்படுத்தி தீர்வு காண்பதே ஆகும் ஏனெனில் இங்கு சரியாக x2y21 இந்த கன்ஸ்ட்ரைன்ட் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இதற்காக நாம் ஆக்சில்லரி பங்க்ஷன் ஐ வரையறுக்க வேண்டும் எனவே அது x2 y2 2xλx2y2 1இந்த பங்க்ஷன் ஆகும் எனவே நீங்கள் கிரிட்டிக்கள் புள்ளிகளை கண்டறியும் பொழுது fx0 இவ்வாறு 2 x 22 x ஆகிறது எனவே நம்மால் சுருக்க இயலும் இங்கு x மற்றும் 1λ ஆகியவை ஒன்றுக்கு சமமாகிறது எனவே மீண்டுமாக உற்றுநோக்கினால் x இதை பொருத்து நமக்கு 2x கிடைக்கிறது 2 பிளஸ் லாம்டா கிடைக்கிறது இங்கு ஜீரோவுக்கு சமமாகிறது இதை நாம் பார்க்க வேண்டும் இந்த இரண்டும் ரத்து செய்யப்படுகிறது பிளஸ் இந்த x x எனவே x என்பதை பொதுவாக நாம் வெளியே எடுக்கலாம் எனவே 1λ நம்மிடம் உள்ளது மற்றும் இந்த ஒன்று மைனஸ் ஒன்றாக அடுத்த புறம் எடுத்து செல்லும் பொழுது பிளஸ் 1 ஆகிறது எனவே இது இவ்வாறு x1λ1 ஆகிறது மற்றும் Fy0 பின்பு எனவே இதை நாம் y பொருத்து டிஃபரண்சியேட் செய்ய வேண்டும் இங்கு மற்றும் x ஆகியவற்றை கான்ஸ்டன்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே y and 1 இங்கு இரண்டும் 0க்கு சமம் ஆகிறது 0 என்பது மற்றொரு புள்ளி எனவே அளவைப் பொறுத்து நாம் டிஃபரண்சியே ட் செய்யும் பொழுது நம்முடைய கன்ஸ்ரைன்ட் சரியாக நமக்கு கிடைக்கிறது எனவே x2y2 ஜுரோவுக்கு சமமாகிறது தற்பொழுது இந்த மூன்று சமன்பாடுகளை நாம் தீர்வு கண்டு இந்த கிரிடிக்கல் புள்ளிகளை பெற வேண்டும் மற்றும் இந்த புள்ளிகள் ஆனது கொடுக்கப்பட்ட ப்ராப்லமான லோக்கல் மேக்ஸிமம் அல்லது மினிமத்திக்கான நபர்கள் ஆகும் எனவே இங்கு நம்மிடம் மூன்று நிபந்தனைகள் உள்ளது இந்த மூன்று சமன்பாடுகளை நாம் தீர்வு கண்டு தற்பொழுது நாம் நடுவில் இருக்கும் ஒன்றிலிருந்து தொடங்குவோம் எனவே 1 சமமாக இருக்கும் பொழுதோ அல்லது ஜுரோவிற்கு சமமாக இருக்கும் பொழுதோ அல்லது இரண்டும் திருப்திபடுத்தப்படுகிறது இங்கு y0 என்பதை எடுத்துக்கொண்டால் பின்பு நாம் y0 என எடுத்துக்கொள்ளலாம் இந்த சமன்பாடு திருப்தி அடைகிறது தற்பொழுது இந்த y ஜீரோவுக்கு சமமாக இருக்கும் பொழுது மூன்றாவது சமன்பாட்டில் நாம் y0 என எடுத்துக்கொள்ளலாம் பின்பு இங்கு x2 is equal to 1 என்றாகிறது இதன் அர்த்தம் x is equal to ± 1க்கு சமமாகிறது இந்த சமன்பாடு திருப்தி அடைந்துள்ளது எனவே y0 and x 1 என்று இருக்கும் பொழுது இந்த இரண்டு சமன்பாடுகளும் திருப்தி அடைந்துள்ளது தற்பொழுது இடதுபுற ஒன்றானது x is equal to ± 1ஐகொண்டுள்ளது எனவே நம்மிடம் ஒன்றாகிறது எனவே இந்த மதிப்பானது பூஜ்யம் இந்த நிலையின் பொழுது x x1 மற்றும்1λ 1க்கு சமமாக இருக்கும் பொழுது அதாவது λ 0க்கு சமமாக இருக்கும் பொழுது பின்பு x மைனஸ் ஒன்றுக்கு சமமாக இருக்கும் இந்த நிலையின் பொழுது மைனஸ் 1 உள்ளது பின்பு 1λ ஒன்றுக்கு சமமாகிறது எனவே λ 2 இந்த நிலையில் λ0 2 ஆகும் எனவே நம்மிடம் முதல் சமன்பாட்டில் இருந்து கிடைக்கப் பெறுகிறது லாம்டா 0 ஆகவும் இரண்டிற்கு சமமாகவும் இருக்கிறது எனவே நம்முடைய முக்கிய விஷயம் என்ன முக்கியமான குறிப்புகள் x ஆனது ஒன்றுக்கு சமமாக இருக்கும் பொழுது y பூஜ்ஜியத்துக்கு சமமாக இருக்கும் மற்றும் λ பூஜ்ஜியத்துக்கு சமமாக இருக்கும் இந்த குறிப்பு இந்தப் புள்ளிகள் அனைத்து மூன்று சமன்பாடுகளையும் திருப்தி படுத்துகிறது இரண்டாவது விஷயமானது இங்கு நம்மிடம் 1 உள்ளது மற்றும் ஜீரோ 0 உள்ளது மற்றும் 2 உள்ளது இது மற்றொரு விஷயம் புள்ளிகள் அனைத்து சமன்பாடுகளையும் திருப்தி படுத்துகிறது தற்பொழுது இதில் இருந்து மற்றொரு சாத்தியக்கூறு என்னவென்றால் λ ஒன்றுக்கு சமமாக இருக்கும் எனவே λ ஒன்றுக்கு சமம் என எடுத்துக்கொண்டால் மேலும் λ ஒன்றுக்கு சமமாக இருக்கும் பொழுது முதல் சமன்பாட்டில் இருந்து x12ஐ பெறலாம் ஒன்றுக்கு சமமாக இருக்கும் பொழுது இந்த எக்ஸ் ஆனது 12க்கு சமமாக இருக்கும் x12 λ1மற்றும் x 12 ஆக இருப்பதனால் இதிலிருந்து y கிடைக்கிறது மேலும் சமன்பாட்டை திருப்தி படுத்துகிறது இதிலிருந்து x½ கிடைக்கும் எனவே 32 λ1 கிடைக்கிறது இந்த ஒரு புள்ளி மட்டுமே அனைத்து 3 சமன்பாடுகளை திருப்தி படுத்துகிறது மற்றும் பின்பு நம்மிடம் x12 32 உள்ளது மீண்டும் ஒன்று இங்கு உள்ளது இது மற்றொரு புள்ளி அதாவது அனைத்து 3 சமன்பாடுகளையும் திருப்திப்படுத்தும் புள்ளிகள் ஆகும் இவை நம்மிடமுள்ள சாத்தியக்கூறுகள் இந்த மூன்று சமன்பாடுகளை திருப்தி படுத்தும் மற்ற சாத்தியக்கூறுகள் நம்மிடம் இல்லை எனவே எக்ஸ்ட்ரீமம் அதற்கான நபர்களை தான்xy எனும் புள்ளிகளைக் கொண்டு எழுதுகிறேன் ஏனெனில் சார்பின் மதிப்பு இந்தப் புள்ளிகளை நாம் கண்டறிய வேண்டும் என்பது முக்கியமான விஷயமாக இங்கு இல்லை எனவே இந்த நபர்கள் இந்த இரண்டு புள்ளிகள் 10 எங்கு உள்ளது இரண்டு புள்ளிகள் 12±32 இவையாகும் எனவே இவை எக்ஸ்ட்ரீமத்திற்கான நபர்கள் ஆகும் எனவே தற்பொழுது ±10 and 12±32 ல் நாம் சார்புகளுக்கான மதிப்புகளை கணக்கீடு செய்வோம் இதுவே நம்முடைய சார்பு ஆகும் மற்றும் 10 and 10 இவையே நம்மிடம் உள்ள புள்ளிகள் இங்கு y மதிப்பு 32 இவ்வாறாக எடுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இங்கு y2 உள்ளது எனவே நாம் பிளஸ் அல்லது மைனஸ் சைன் எதை எடுத்தாலும் இதன் மதிப்பு 1க்கு சமமாகவே இருக்கும் எனவே சார்பின் மதிப்பு இந்த புள்ளிகளில் 21 1 இவ்வாறு ஆகிறது எனவே சார்பின் மதிப்பு 10 புள்ளியில் 1 மற்றும் 1 0 என எடுத்துக்கொண்டால் x 1 ஆகும் எனவே ஒன்று இங்கு உள்ளது பின்பு 2 உள்ளது பின்பு இங்கு உள்ளது எனவே மூன்று நம்மிடம் உள்ளது இந்த புள்ளி இதே போன்று நம்மால் இதை கணக்கீடு செய்து 32 கிடைக்கப்பெறுகிறது எனவே இங்கு மேக்ஸிமம் மதிப்பு 10 இந்த புள்ளியில் கிடைக்கப் பெற்றதை நம்மால் காண இயலும் சார்பின் மதிப்பு இந்தப் புள்ளியில் 3 ஆகும் எனவே சார்பின் மேக்சிமம் மதிப்பானது 3 இந்த புள்ளிகளில் மினிமம் மதிப்பானது 32 அல்லது சார்பின் மதிப்பு 32 ஆகும் எனவே இந்தப் பிராபலத்தில் மீண்டும் தீர்மானமானது அனைத்து கிரிடிக்கல் புள்ளிகளும் கொடுக்கப்பட்ட பிராபலத்திற்கு கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது மற்றும் பின்பு சார்பில் மதிப்புகள் ஆனது இந்த கிரிட்டிக்கல் புள்ளிகளில் கண்டறியப்பட்டுள்ளது பின்பு நாம் இந்த 3ஐ கொண்டுள்ளோம் மேக்ஸிமம் மதிப்பை 10 இந்த புள்ளியில் அடைந்துள்ளோம் ஃபங்ஷனுக்கு மினிமம் மதிப்பை 32ஐ நாம் இந்த 12±32 புள்ளியில் அடைந்துள்ளோம் அடுத்த ப்ராப்ளம் எனவே நாம் மேக்ஸிமம் அல்லது மினிமம் மதிப்பை இந்த fxyx2y2 சார்பாக கண்டறிய வேண்டும் மற்றும் 22≤20 பகுதியில் எனவே மீண்டும் நம்மிடம் இதேபோன்ற ப்ராப்ளம் உள்ளது இந்த ரீதியில் கொடுக்கப்பட்டு உள்ளது மற்றும் இந்த சார்பில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் வொய் ஸ்கொயர் எனவே இதே போன்று நாம் இதனை சரியாக கையாளலாம் முதலில் நாம் இன்டீரியல் புள்ளியில் எக்ஸ்ட்ரீமத்தை பார்க்கலாம் அதாவது கண்டிப்பாக 20 ற்கு குறைவாக இருக்க வேண்டும் எனவே ஓபன் டொமைனை நாம் கொண்டுள்ளோம் பவுண்டரிகளும் இல்லை நாம் தற்பொழுது fx0 இதை கணக்கிட செய்தால் இது 2x0 என்று ஆகும் எனவே x0 நாம் fy0 இதை கணக்கீடு செய்தால் நம்மால் y0 இங்கு பார்க்க இயலும் எனவே கொடுக்கப்பட்டுள்ள பிராபலத்தின் கிரிட்டிகல் புள்ளி மட்டுமே நமக்கு கிடைக்கிறது எனவே இந்த00 புள்ளியானது டொமைனில் உள்ளது எனவே நாம் இதை கருத்தில் கொள்ளலாம் தற்பொழுது இதற்காக நாம் சார்பின் மதிப்பை கண்டறிய வேண்டும் பின்பு இது சார்பிற்க்கான லோக்கல் மினிமம் அல்லது மேக்சிமம் அல்லது கிலோபல் மினிமா இந்த புள்ளியில் என்று சொல்ல வேண்டும் எனவே லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் பவுண்டரி 2220மீது தற்பொழுது இது சமன் படுத்தும் பொழுது நாம் பவுண்டரி புள்ளிகள் கணக்கில் கொள்ள வேண்டும் தற்பொழுது நாம் லெக்லாஞ்சி மல்டிபிளேயரை உபயோகப்படுத்துகிறோம் எனவே இந்த தளத்தில் நாம் மினிமைஸ் மாக்ஸிமைஸ் இந்த கன்ஸ்ரைன்ட் கொண்டும் இந்த சார்பில் கண்டறிய வேண்டும் எனவே நாம் ஆக்சில்லரி ஃபங்ஷனை வரையறுத்து வழக்கம்போல் லாம்டாவை முன்னாடி போடுகிறோம் மற்றும் x y lambda பொறுத்து Fஐ டிஃபரண்சியைட் செய்து அனைத்து கிரிடிக்கல் புள்ளிகளையும் கண்டறிய வேண்டும் எனவே கிரிட்டிக்கல் புள்ளிகள் ஆனது இதைFx0 டிஃபரண்சியேட் செய்யும் பொழுது நாம் இந்த f y x 0ஐ பெறுகிறோம் என்ற சமன்பாட்டில் இருந்து ஜுரோவுக்கு சமமாகிறது இந்த சமன்பாடு கிடைக்கிறது எனவே இந்த மூன்று வகையான சமன்பாட்டில் இருந்து நாம் கிரிடிக்கல் புள்ளிகளை கண்டறிய வேண்டும் இந்த சமன்பாட்டில் இருந்து முதலில் நாம் x 2 in terms of என எழுதிக் கொள்ளலாம் இரண்டாவது சமன்பாட்டில் இருந்து நாம் y 1 in terms of என்பதை பொறுத்து எடுத்துக்கொள்ளலாம் பின்பு இதை பதிலீடு செய்கிறோம் எனவே நாம் க்கான சாத்தியமான மதிப்புகளை நாம் பெறுகிறோம் இந்த முறையின் மூலம் நாம் இதை தீர்வு கண்டு முதல் ப்ராப்ளத்தை பார்த்து அதே போன்று தீர்வை காணலாம் இங்கு xλx 20 நம்மிடம் உள்ளது என x 26 வேண்டுமானால் இங்கு x 26 ஆகிறது எனவே இங்கு நம்மிடம் x 2 21λ உள்ளது இதைப் போன்று இந்த சமன்பாட்டில் இருந்து நம்மால் y 1 11λ கொண்டு வர இயலும் மேலும் மூன்றாவது சமன்பாட்டில் and இதை பதிலீடு செய்து கிடைக்கப்பெறுகிறது நம்மிடம் பொருத்த சமன்பாடு கிடைக்கிறது இதை சுலபமாக தீர்வு காண இயலும் எனவே நம்மிடம் 1λ±12 இதிலிருந்து நம்மால் அடிப்படையில் கிடைக்கப்பெறுகிறது நம்மிடம் இந்த மதிப்பானது கிடைத்தவுடன் நமக்கு x மற்றும் y அதற்கான மதிப்பை முதல் மற்றும் இரண்டாவது சமன்பாட்டில் இருந்து கிடைக்கும் எனவே இதிலிருந்து நமக்கு λ 12 32 கிடைக்கிறது இவை இந்த சமன்பாடுகளை திருப்திப்படுத்தும் சாத்தியக் கூறுகள் ஆகும் இந்தச் சமன்பாட்டில் இருந்தும் நமக்கு λ 12கிடைக்கிறது நமக்கு 1 கிடைக்கிறது மற்றும் முதல் சமன்பாட்டில் இருந்து நமக்கு 32 கிடைக்கிறது எனவே x 26 விடையை நாம் கொண்டுள்ளோம் எனவே ஒரு புள்ளி 2 1 12 மற்றொரு புள்ளி 6 3 32 எனவே இயல்பாக நாம் இதை x y புள்ளிகள் என எடுத்துக்கொள்ளலாம் ஏனெனில் நாம் இந்த x y புள்ளிகளில் சார்பில் மதிப்பை கணக்கீடு செய்ய வேண்டும் எனவே நம்மிடம் மூன்று புள்ளிகள் இருக்கின்றன 00 மற்றும் இரண்டு புள்ளிகள் 2 1 and 6 3 இவையே மூன்று புள்ளிகள் இந்த புள்ளிகளில் நாம் சார்பின் மதிப்பை கணக்கிட வேண்டும் எனவே 00 எனும்பொழுது சார்பின் மதிப்பு 0 ஆகும் 2 1 பொழுது சார்பின் மதிப்பு 5 மற்றும்63 எனும் பொழுது நாம் x2y2 இதை கண்டறிந்தால் சார்பின் மதிப்பு fxyx2y2இவ்வாறு ஆகிறது எனவே இங்கு இது ஐந்து மற்றும் இங்கு 6236 945 ஆகும் எனவே இத்தகைய சார்புகளின் மதிப்புகள் மற்றும் இதிலிருந்து நாம் சார்பிற்கான மினிமம் மதிப்பை இயல்பாகவே எடுத்துக்கொள்ளும் என்பதை தெளிவாக புரிந்துகொள்ள முடியும் மற்றும் நேரடியாக சார்பில் இருந்து நமக்கு இது கிடைக்கிறது அந்த சார்பானது x2y2 ஆகும் எனவே மினிமம் மதிப்பு ஜீரோ ஏனெனில் இது பூஜ்யத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் எனவே மினிமம் இந்த 00 புள்ளியில் பூஜ்ஜியம் மற்றும் இந்தப் 63புள்ளியில் கிடைக்கப்பெறுகிறது மற்றும் அதன் மதிப்பு 45 எனவே இங்கு மினிமம் மதிப்பு பூஜ்யம் கொடுக்கப்பட்டுள்ள பிராபலத்திற்கு மேக்ஸிமம் மதிப்பு 45 ஆகும் எனவே லெக்ராஞ்சி முறையை கொண்டு நாம் மேக்ஸிமம் அல்லது மினிமத்தை கொடுக்கப்பட்டுள்ள சார்புக்கு fxy மற்றும் கொடுக்கப்பட்டுள்ள கன்ஸ்ரைன்ட் க்கு கண்டறிய வேண்டும் இந்த யோசனை ஆனது ஒரு ஆக்சில்லரி பங்க்ஷன் ஐ இந்த phiக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தி பார்முலேட் செய்ய வேண்டும் மற்றும் பின்பு F சார்பிலான எக்ட்ரீமம் கண்டறிய தேவையான நிபந்தனைகள் Fx0 என எடுத்துக் கொண்டு பின்பு அவையே இந்த சமன்பாடு Fy0 ஆகிறது மற்றொரு சமன்பாடு F0 என கிடைக்கிறது அதாவது xy0 என கிடைக்கிறது எனவே இந்த மூன்று சமன்பாடுகளிலிருந்து நாம் அனைத்து புள்ளிகளையும் அதாவது x y and ஆகியவற்றுக்கான சாத்தியமான மதிப்புகளை நாம் பார்க்கவேண்டும் இவை அனைத்தும் இந்த மூன்று சமன்பாடுகளையும் திருப்திபடுத்த வேண்டும் பின்பு அந்த அனைத்து புள்ளிகளில் நாம் சார்பிற்கானfxy மதிப்பை கணக்கிட செய்ய வேண்டும் பின்பு சார்பானது எங்கு மேக்ஸிமம் அல்லது மினிமதத்தை பெறுகிறது என்பதை பார்க்க வேண்டும் எனவே இந்த முறையில் நம்மால் கிலோபல் மேக்ஸிமம் அல்லது மினிமத்தை கொடுக்கப்பட்ட பிராபலத்திற்கு கண்டறிய இயலும் ஆனால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது எங்கு என்றால் கொடுக்கப்பட்ட பவுண்டரி டொமைன் அதை நாம் உள்ளே உற்றுநோக்க வேண்டும் ஏனெனில் சில நபர்கள் சார்பிலான மேக்ஸிமம் அல்லது மினிமம் மதிப்பை இந்தப் புள்ளிகளில் பவுண்டரிகள் கொண்டிருக்கும் அந்த நிலையில் சார்பின் மதிப்பானது எக்ஸ்ட்ரீமம் மதிப்பை பெறுகிறது எனவே இவையே இந்த லெக்சரை தயார்படுத்த உபயோகப்படுத்திய குறிப்புகள் ஆகும் மிக்க நன்றி